காப்புரிமை தேடல் அறிக்கை காப்புரிமை தேடல்கள் முடிந்ததும் தேடுபவர் ஒரு அறிக்கையை உருவாக்குவார் காப்புரிமை தேடல் அறிக்கை காப்புரிமை தேடல்கள் முடிந்ததும் தேடுபவர் ஒரு அறிக்கையை உருவாக்குவார் அறிக்கை பொதுவாக பின்வரும் விஷயங்களை உள்ளடக்கும் ஒன்று அது தேடலின் விஷயத்தை விவரிக்கும் தேடலின் போது தேடுபவர் கண்ட குறிப்புகளை அது விவரிக்கும் இது மிகவும் பொருத்தமான குறிப்புகள் குறித்து ஒரு விவாதத்தைக் கொண்டிருக்கும் அறிக்கை பொதுவாக பின்வரும் விஷயங்களை உள்ளடக்கும் ஒன்று அது தேடலின் விஷயத்தை விவரிக்கும் தேடலின் போது தேடுபவர் கண்ட குறிப்புகளை அது விவரிக்கும் இது மிகவும் பொருத்தமான குறிப்புகள் குறித்து ஒரு விவாதத்தைக் கொண்டிருக்கும் காப்புரிமைக்கான அளவுகோல்கள் புதுமை என்ன கண்டுபிடிப்பு படி என்றால் என்ன தொழில்துறை பயன்பாடு என்றால் என்ன காப்புரிமைக்கான அளவுகோல்கள் புதுமை என்ன கண்டுபிடிப்பு படி என்றால் என்ன தொழில்துறை பயன்பாடு என்றால் என்ன இந்த முடிவு ஒரு சாதகமானதா சாதகமானதா என்பதைக் கண்டுபிடிப்பதில் அறிக்கை முடிவடையும் இந்த முடிவு ஒரு சாதகமானதா சாதகமானதா என்பதைக் கண்டுபிடிப்பதில் அறிக்கை முடிவடையும் முடிவு காப்புரிமை பெற முடியாது அல்லது காப்புரிமை பெறக்கூடாது என்று கூறி எதிர்மறையாக இருக்கலாம் முடிவு காப்புரிமை பெற முடியாது அல்லது காப்புரிமை பெறக்கூடாது என்று கூறி எதிர்மறையாக இருக்கலாம் இந்த முடிவுக்கு அது காப்புரிமை பெற ஒரு நியாயமான வாய்ப்பு உள்ளது என்று நடுநிலையாக இருக்கக்கூடும் ஆனால் அவை அதற்கான ஆட்சேபனைகளாகவும் இருக்கலாம் மேலும் இந்த அறிக்கையில் சில வரம்புகள் உள்ளன என்று சவாரி கூறியதன் மூலம் அறிக்கை முடிவடையும் இந்த முடிவுக்கு அது காப்புரிமை பெற ஒரு நியாயமான வாய்ப்பு உள்ளது என்று நடுநிலையாக இருக்கக்கூடும் ஆனால் அவை அதற்கான ஆட்சேபனைகளாகவும் இருக்கலாம் மேலும் இந்த அறிக்கையில் சில வரம்புகள் உள்ளன என்று சவாரி கூறியதன் மூலம் அறிக்கை முடிவடையும் இப்போது சில தொழில் வல்லுநர்கள் காப்புரிமை தேடல் அறிக்கையை தொடர்பு கொள்ளாத காரணங்கள் உள்ளன தேடல் எதிர்மறையாக மாறும் போது தேடலின் முடிவுகள் இந்த கண்டுபிடிப்பை நீங்கள் காப்புரிமை பெற முடியாது என்று கூறுகிறது இப்போது சில தொழில் வல்லுநர்கள் காப்புரிமை தேடல் அறிக்கையை தொடர்பு கொள்ளாத காரணங்கள் உள்ளன தேடல் எதிர்மறையாக மாறும் போது தேடலின் முடிவுகள் இந்த கண்டுபிடிப்பை நீங்கள் காப்புரிமை பெற முடியாது என்று கூறுகிறது இப்போது அவர்கள் அதைத் தொடர்பு கொள்ளாததற்கான காரணம் என்னவென்றால் தேடலைச் செய்யும் போது அவர்கள் தவறாக இருந்திருக்கலாம் அவர்கள் தவறாக இருந்திருக்கலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெற முடியாது என்று சொல்வதற்கு வாடிக்கையாளருக்கு எழுத்துப்பூர்வமாக ஏதாவது கொடுக்க அவர்கள் விரும்பவில்லை இப்போது அவர்கள் அதைத் தொடர்பு கொள்ளாததற்கான காரணம் என்னவென்றால் தேடலைச் செய்யும் போது அவர்கள் தவறாக இருந்திருக்கலாம் அவர்கள் தவறாக இருந்திருக்கலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெற முடியாது என்று சொல்வதற்கு வாடிக்கையாளருக்கு எழுத்துப்பூர்வமாக ஏதாவது கொடுக்க அவர்கள் விரும்பவில்லை கூடுதலாக இந்த தகவல் வெளிவந்தால் கிளையண்டிற்கு எதிரான வழக்குகளில் பின்னர் கட்டத்தில் அதைப் பயன்படுத்தலாம் இந்த கிளையன்ட் உண்மையில் காப்புரிமை பெறவில்லை என்று ஒரு அறிக்கை கிடைத்தது இன்னும் முன்னோக்கி சென்று காப்புரிமை பெற்றது மற்றும் சில வழிகளில் வழங்கப்பட்ட காப்புரிமையைப் பெற்றது கூடுதலாக இந்த தகவல் வெளிவந்தால் கிளையண்டிற்கு எதிரான வழக்குகளில் பின்னர் கட்டத்தில் அதைப் பயன்படுத்தலாம் இந்த கிளையன்ட் உண்மையில் காப்புரிமை பெறவில்லை என்று ஒரு அறிக்கை கிடைத்தது இன்னும் முன்னோக்கி சென்று காப்புரிமை பெற்றது மற்றும் சில வழிகளில் வழங்கப்பட்ட காப்புரிமையைப் பெற்றது சரியான காப்புரிமை தேடல் என்று எதுவும் இல்லை என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் சரியான காப்புரிமை தேடல் என்று எதுவும் இல்லை என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் எனவே அறிக்கை ஒரு எதிர்மறை அறிக்கை பொதுவாக எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படுவதில்லை சில தொழில் வல்லுநர்கள் இந்த காரணத்திற்காக தொலைபேசியில் தொடர்புகொள்கிறார்கள் எனவே அறிக்கை ஒரு எதிர்மறை அறிக்கை பொதுவாக எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படுவதில்லை சில தொழில் வல்லுநர்கள் இந்த காரணத்திற்காக தொலைபேசியில் தொடர்புகொள்கிறார்கள்